ஆன்டனாவின் அளவுருக்கள் பாடத்திற்கு அன்புடன் அழைக்கிறேன் சென்ற வகுப்பில் கதிர்வீச்சின் வடிவம் பற்றி பார்தோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் தூரப்புலனில் கதிர்வீச்சு வடிவம் நிலையானதாக இருக்கும் ஆதலால் எப்பொழுதும் கதிர்வீச்சு வடிவத்தை தூரப் புலனில் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவீடு செய்வதற்கு திறன் ஆய்வை தூரப் புலனில் வைத்து பிறகு தேவையான தூரத்திற்கு ஏற்ப அசிமுத் அல்லது எலிவேஷன் கோண முறையில் மாற்றி வைத்தால் அதனுடைய 2D திறன் முறையைப் பார்க்கலாம் எலிவேஷனை முன்னரே மாற்றியிருந்தால் கோணங்களும் மாறும் பின்பு அசிமுத் மாற்றத்தை அதனுடைய வரையறைக்குத் தகுந்தவாறு தன்மையை E தளம் H தளம் அல்லது ஃபை தளம் தீட்டா தளம் என ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளவும் பொதுவாக நாம் வடிவத்தை போலார் வடிவமாகத்தான் செய்ய வேண்டும் கதிர்வீச்சின் தீவிரம் தெளிவாக உருவாகி அதன் உச்சத்தை அடைந்து மறுபடியும் மெதுவாக குறைகிறது நீங்கள் மறுபடியும் கதிர்வீச்சு இல்லாத மண்டலத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அக்கோணத்தில் கதிர்வீச்சு இருக்காது மறுபடியும் கதிர்வீச்சு மேலோங்குகிறது மீண்டும் குறைந்து கதிர்வீச்சு இல்லாமல் போகிறது ஆதலால் பொதுவாக கதிர்வீச்சு வடிவம் வெவ்வேறு லோப்களாக பிரிகிறது எனவே கதிர்வீச்சு லோப்களை ஒப்பீட்டளவில் பலவீனமான கதிர்வீச்சு பகுதியால் வரையறுக்கப்பட்ட கதிர்வீச்சு வடிவத்தின் ஒரு பகுதியாக கருதுகிறோம் கதிர்வீச்சு லோப்களுக்கு இடையில் பலவீனமான கதிர்வீச்சு பகுதிகள் உள்ளன இப்போது கதிர்வீச்சு லோப்களில் ஒரு மேஜர் major முக்கிய லோப் உள்ளது மேஜர் லோப் என்றால் என்ன மேஜர் லோப் என்பது அதிகபட்ச கதிர்வீச்சு திசையைக் கொண்டுள்ள கதிர்வீச்சு லோப் ஆகும் இதில் நாம் அதிகபட்ச கதிர்வீச்சு திசையைப் பார்க்கலாம் இது தான் மேஜர் லோப் ஆகும் மற்றவை கதிர்வீச்சின் அதிகபட்ச திசையைக் கொண்டிருக்காது எனவே பொதுவாக ஒரு மேஜர் லோப் மட்டுமே உள்ளது மைனர் minor சிறிய லோப் என்றால் என்ன மேஜர் லோப் தவிர மற்ற லோப்கள் மைனர் லோப் என்று அழைக்கப்படுகிறது எனவே கதிர்வீச்சின் அதிகபட்ச திசையைக் கொண்டிருக்காத லோப்கள் மைனர் லோப்கள் என்று அழைக்கப்படுகிறது இப்போது பக்க லோப்களைப் பற்றி பார்க்கலாம் இங்கு நிறைய பக்க லோப்கள் உள்ளன அதில் ஒரு பக்க லோப் தான் இது பக்க லோப் என்றால் என்ன பொதுவாக எதிர்பாராத திசையில் உள்ள லோப் எனது ஆண்டனா இந்த மண்டலத்தில் மட்டுமே கதிர்வீச்சு செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆனால் வெளிப்படையாக இது இங்கே பரவுகிறது எனவே ஒரு திசையில் இருந்து வரும் இன்டர்ஃபியரன்ஸை அது பெறுவதால் இந்த பக்க லோப்கள் உருவாகின்றன எனவே இது ஒரு தற்செயலான ஒன்றாகும் எனவே தேவையில்லாத இடத்தில் இருக்கும் கதிர்வீச்சை பக்க லோப்கள் என்று அழைக்கக்கிறோம் ஆதலால் இது ஒரு பக்க லோப் இது ஒரு பக்க லோப் மற்றும் பல ஏனெனில் கதிர்வீச்சை பயன்பாட்டிற்கு ஏற்ப நாம் விரும்பும் திசையில் அனுப்பலாம் மேலும் கதிர்வீச்சு இந்த திசையைக் கொண்டிருக்க வேண்டும் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் எனவே அந்த விஷயத்தில் இது ஒரு பக்க லோபாக இருக்காது ஆனால் இது ஒரு தற்செயலான திசையாக இருந்தால் இது ஒரு பக்க லோப் எனவே பக்க லோப் என்பது தற்செயலான கதிர்வீச்சினால் உண்டாவது என்று கருதலாம் இதேபோல் பேக் லோப் என்று மற்றொன்று உள்ளது பொதுவாக பக்கத்தில் இருக்கும் லோப்களை பக்க லோப் என்று அழைக்கலாம் தற்செயலாகவும் மேஜர் லோப்களின் அதே அரைக்கோளத்தில் இருக்கும் லோப்களை பக்க லோப்கள் என்று கூறுவோம் ஆனால் இதனை பின்புற லோப் என்று அழைக்கிறோம் பின்புற லோப்கள் என்பது மேஜர் லோப்களுக்கு எதிர் அரைக்கோளத்தில் உள்ளன எனவே கதிர்வீச்சு வடிவிலிருந்து எவ்வளவு கதிர்வீச்சு எந்த திசையில் கதிர்வீச்சு நடைபெறுகிறது என்பதற்கான ஒரு காட்சி மதிப்பீட்டை தருகிறோம் ஆனால் நமக்குத் சில அளவீட்டு கூறுகள் தேவை எனவே இது ஒரு பீம் என்றால் இது ஒரு பெரிய லோப் என்றால் இதுதான் அதிகபட்ச கதிர்வீச்சின் திசையாகும் கதிர்வீச்சு படிப்படியாக குறைந்து வருகிறது இங்கே அது பூஜ்ஜியமாகிறது இப்போது பீம் அகலம் என்ன என்று தெரிய வேண்டும் ஏனெனில் அது ஒரு அளவுகோல் எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் அதிகபட்ச சக்தியை கண்டுபிடிக்க வேண்டும் அதாவது Pmax ஐ கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு சமச்சீராக இருந்தால் Pmax2 கண்டுபிடிக்கவும் பிறகு Pmax கிடைத்தவுடன் சக்தியை பாதியாக வைத்து இந்த இரண்டு திசைகளுக்கும் இடையிலான கோண தூரத்தைக் கண்டறியவும் இது தான் பீம் அகலம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த கோணம் தீட்டா b சக்தி பாதியாக இருந்தால் அதுதான் 3 dB ஆகும் பொதுவாக 3 dB பீம் அகலம் இதுதான் என்று கூறுகிறோம் வடிவத்தில் சக்திக்குப் பதிலாக புலங்களை வரைந்தால் இதுதான் 3 dB பீம் அகலம் ஆகும் எனவே இப்போது ஒரு புலத்தை வரைந்தால் இது போன்ற ஒரு பெரிய லோப் கிடைக்கும் அதில் இது அதிகபட்ச புலம் பின்னர் அதிலிருந்து நாம் இரண்டு புள்ளிகளைக் கண்டுபிடிப்போம் ஒன்று Emaxரூட்2 புலங்களை பயன்படுத்துவதால் ரூட் 2 உபயோகப்படுத்துகிறோம் கோணம் என்றால் 3 dB பயன்படுத்த வேண்டும் எனவே புல வடிவத்திலிருந்தோ அல்லது சக்தி வடிவத்திலிருந்தோ நீங்கள் 3 dB பீம் அகலத்தை அளவிட முடியும் நாம் கரண்ட் எலிமன்ட்டின் E தள வடிவத்தைப் பார்த்தால் நான் ஏற்கனவே கூறியதுபோல கரண்ட் எலிமன்ட்டின் தீட்டா தளம் எவ்வாறு மாறுபடுகிறது என்பது தெரியும் எனவே இது ஒரு சைன் ஸ்கொயர் தீட்டா வடிவம் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே இதுதான் அதிகபட்சம் என்றாலும் வரைபடம் அப்படி காட்டாமல் போகலாம் இங்கே இது அதிகபட்சம் அதாவது Savஐ கதிர்வீச்சு இன்டென்சிட்டி வெக்டார் நாம் வரைகிறோம் நான் Sav2ஐ இதிலிருந்து கண்டுபிடிக்க போகிறேன் இது சைன் ஸ்கொயர் தீட்டாவின் மாற்றம் கொண்டுள்ளது என்பதை நாம் பார்த்தோம் எனவே எந்த கோணத்தில் சைன் ஸ்கொயர் தீட்டா பாதியாகிறது என்பதை 1ரூட்2 சைன் தீட்டா மூலம் கண்டுபிடிக்கலாம் எனவே இது 45 டிகிரி இதுவும் 45 டிகிரி எனவே கரண்ட் எலிமன்ட்டின் தீட்டா 3 dB 90 டிகிரி ஆகும் E தளத்தில் பீம் அகலம் 90 டிகிரியாகவும் மற்றும் கரண்ட் எலிமன்ட்டின் H தளத்தின் பேன்ட் அகலம் என்ன இது தான் கரண்ட் எலிமென்ட்டின் H தள வடிவமாகும் எனவே அதிகபட்சம் அளவு இருக்காது அல்லது எல்லா புள்ளிகளிளும் அதிகபட்சம் இருக்கும் எனவே பீம் அகலத்தை இங்கு வரையறுக்க முடியாது எனவே அதில் சில மாறுபாடுகள் இருந்தால் அப்போது தான் பீம் அகலத்தை வரையறுக்க முடியும் எனவே நாம் குறிப்பிட்ட கதிர்வீச்சின் வடிவம் இது தான் நாம் இப்பொழுது அடுத்த அளவுருவை பற்றிப் பார்க்கலாம் டைரக்டிவிட்டி என்பது ஆண்டனாவின் மிக முக்கியமான அளவுரு நீங்கள் அனைவரும் இதைக் கேள்விப்பட்டிருக்கலாம் கதிர்வீச்சு வடிவத்தின் மூலம் நாம் கதிர்வீச்சை காட்சிப்படுத்தினோம்எந்த மண்டலத்தில் அதிக அளவு கதிர்வீச்சு உள்ளது என்பதை பீம் அகலத்தால் பார்க்க முடிந்தது ஆனால் ஒவ்வொரு திசையிலும் எவ்வளவு சக்தி செல்கிறது என்பதைக் கண்டுபிடிக்க விரும்பினால் அதாவது சக்தியின் கோண விநியோகம் பெரிய லோபில் மட்டுமல்ல எல்லா இடங்களில் உள்ள பக்க லோபிலும் காண விரும்பினால் அதனை டைரக்டிவிட்டி என்னும் கருத்தாக்கத்திலிருந்து நாம் அறியலாம் உண்மையில் இது ஆரம்பத்தில் இருந்தே நான் சொல்வது போல் ஆண்டனாவின் டைரக்டிவ் தன்மையைப் பொருத்து ஆண்டனாவுக்கு இரண்டு நோக்கங்கள் உள்ளன ஒன்று அதனுடைய சக்தி இடமாற்ற இம்பிடன்ஸ் வெற்றிடத்துடன் பொருந்துதல் மற்றொன்று கதிர்வீச்சை ஒரு குறிப்பிட்ட திசையில் கவனம் செலுத்தச் செய்தல் எனவே அந்த கவனம் செலுத்தும் பகுதி இந்த அளவுரு டைரக்டிவிட்டியால் அளவிடப்படுகிறது எனவே பொதுவாக வெற்றிடத்தில் இன்டன்சிட்டியின் மாறுபாடு டைரக்டிவிட்டியால் விவரிக்கப்படுகிறது அதனால் வெளிப்படையாகக் கூற வேண்டுமென்றால் இந்த டைரக்டிவிட்டி D இது கோண ஆயங்களின் செயல்பாடாக இருக்க வேண்டும் அதாவது தீட்டா மற்றும் ஃபை எனவே டைரக்டிவிட்டி தீட்டா மற்றும் ஃபை யின் செயல்பாடாகும் உங்களுக்குத் தெரியும் கதிர்வீச்சின் எந்த ஆதாரமும் அதாவது மின் விநியோகம் கதிர்வீச்சு செய்யும் எனவே வெவ்வேறு கோணத் துறைகளில் அது எவ்வாறு கதிர்வீசுகிறது என்று தெரிய வேண்டும் அதற்கு அது கொடுக்கும் சக்தியை ஒரு குறிப்பிட்ட கோண திசையில் கண்டுபிடிக்க வேண்டும் நாம் எவ்வாறு தூரப்புலங்களில் உள்ள E மற்றும் Hஇன் கதிர்வீசும் புலங்கள் மற்றும் பாயின்டிங் வெக்டாரை நாம் முன்னரே பார்த்திருக்கிறோம் அதிலிருந்து வரும் பவர் டென்சிட்டி எப்படி இருக்கும் என்றால் அது பவர் ரேடியல் ஓட்டத்திற்கு செங்குத்தாக இருக்கும் பவர் டென்சிட்டி ஒரு பிளானர் பகுதியில் வரையறுக்கப்படுகிறது ஆனால் நாம் இப்பொழுது அதன் கோணப் பரவலை கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு நாம் மற்றொரு அளவுருவைப் பற்றித் தெரிந்து கொள்ள வேண்டும் அது தான் கதிர்வீச்சு தீவிரம் என்று அழைக்கப்படுகிறது உண்மையில் கதிர்வீச்சு தீவிரம் என்பது கோணங்களின் செயல்பாட்டை கொண்டிருக்கும் எனவே Uதீட்டா ஃபை அதாவது தீட்டா மற்றும் ஃபை திசையில் கதிர்வீசுகிறது எனவே 10 டிகிரி தீட்டா மற்றும் 35 டிகிரி ஃபையில் உள்ள சக்தி என்ன என்றால் இந்த செயல்பாட்டு மதிப்பை நான் கொடுக்க முடியும் எனவே உண்மையில் ஆண்டனா ஒரு 3D அமைப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அது உருவாக்கும் கோணம் ஒரு திட கோணம் திட கோணத்திற்கும் பிளானர் காட்சிப்படுத்தலுக்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் அதனால்தான் திட கோணத்தின் கருத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஒரு பிளானர் கோணம் என்பது ரேடியன் என்று நினைவுபடுத்துகிறேன் ஒரு ரேடியன் என்றால் என்ன ஒரு வட்டத்தின் மையத்தில் பின்னவிட்டத்தின் மூலம் உட்படுத்தப்படும் கோணம் அதன் நீளம் வட்டத்தின் ஆரத்துடன் சமமாக இருக்க வேண்டும் இதேபோல் திட கோணத்தின் அலகு என்ன என்பதை பார்ப்போம் எனவே இந்த பகுதி ஒரு திட கோணம் ஒமேகாவை உட்படுத்துகிறது எனவே இதன் அலகு ஸ்டெராடியன் ஸ்டெராடியன் என்றால் என்ன கோள மேற்பரப்பின் ஆரம் r என்றால் மேற்பரப்பின் ஒரு பகுதி r2 அந்த கோளத்தின் மையத்தில் உட்படுத்தும் கோணம் ஒரு ஸ்டெராடியன் என்று அழைக்கப்படும் எனவே இதன் பொருள் ஒரு மேற்பரப்பு r2 ஒரு ஸ்டெராடியன் திட கோணத்தை உட்படுத்துகிறது எனவே முழு கோள மேற்பரப்பு எவ்வளவு பரப்பளவைக் உட்படுத்தும் எளிய யுனிடரி unitary ஒற்றையாட்சி முறையில் 4பை என்பது ஒரு மூடிய மேற்பரப்பால் உட்படுத்தப்பட்ட மொத்த திட கோணம் என்பதைக் காண்பிக்கும் ஒரு மூடிய கோளம் மையத்தில் 4பை ஸ்டெராடியனை உட்படுத்தும் மேலும் இப்போது ஒரு கோள மேற்பரப்பு உள்ளது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஒரு சிறிய பகுதி dA உள்ளது இதனை மையம் என்று அழைக்கிறோம் எனவே அது எவ்வளவு திட கோணத்தை மையத்தில் வைக்கிறது என்றால் அது தான் d ஒமேகா இந்த இரண்டிற்கும் என்ன தொடர்பு ஸ்பெரிகல் கோர்டினேட்ஸில் dA இன் மதிப்பு என்ன என்பதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் அது r2 சைன் தீட்டா d தீட்டா d ஃபை எனவே ஒரு dA பகுதி d ஒமேகாவின் கோணத்திற்கு உட்படுத்துகிறது என்று நான் எழுதலாம் அல்லது ஒரு r2 பகுதி ஒரு ஸ்டெராடியனின் கோணத்தை உட்படுத்துகிறது என்று கருதலாம் dA பகுதி எவ்வளவு கோணத்தை உட்கொண்டிருக்கும் என்றால் அது dAr2 ஆக இருக்கும் அது d ஒமேகாவின் மதிப்பாகும் எனவே dஒமேகாவின் மதிப்பு இங்கிருந்து வருகிறது அது சைன் தீட்டா d தீட்டா d ஃபை ஆகும் ஒரு அடிப்படை பரப்பளவு dA மையத்தில் ஒரு அடிப்படை திட கோணம் d ஒமேகாவை உட்படுத்தும் மேலும் அந்த dஒமேகாவின் மதிப்பு dAr2 ஆக இருக்கும் ஒரு பொது ஆண்டனாவின் டைரக்டிவிட்டியின் கருத்துக்கு நாம் வருவோம் டைரக்டிவிட்டி ஃபங்ஷன் என்றால் என்ன என்று முதலில் பார்ப்போம் நமக்கு முதலில் தீட்டா ஃபை திசையில் கதிர்வீச்சு தீவிரம் என்ன என்று தெரிய வேண்டும் ஒரு கற்பனையான ஆண்டனா மட்டுமே எல்லா திசையிலும் சமமாக கதிர்வீச்சு செய்ய முடியும் அப்படி ஒரு ஆண்டனாவை வைத்து அதிலிருந்து கதிர்வீச்சு தீவிரத்தை கண்டுபிடிக்கலாம் எனவே கதிர்வீச்சு தீவிரம் என்பது ஒரு யூனிட் திட கோணத்தின் சக்தி கதிர்வீச்சு ஆகும் Pr என்பது ஆண்டனாவால் கதிர்வீச்சு செய்யப்படும் மொத்த சக்தி என்பதை ஏற்கனவே நாம் அறிவோம் இப்போது Uதீட்டாஃபை என்று அழைக்க முடியும் ஏனெனில் அடிப்படையில் ஒவ்வொரு திட கோணத்திலும் dPrdஒமேகா என்பது தான் கதிர்வீச்சு இன்டன்சிட்டி ஆகும் இப்போது அதன் வெளிப்பாடு நமக்குத் தெரியாது ஆனால் இதை dPr என எழுதலாம் என்பது ஏற்கனவே தெரியும் dஒமேகாவை பரப்பளவின் அடிப்படையில் dAr2 என்று ஏற்கனவே கண்டறிந்துள்ளோம் இது r2dPrdA என்றாகும் எனவே இவற்றுக்கான தொடர்பு என்ன இது கதிர்வீச்சு தீவிரம் r2dPrdAவாக இருக்கிறது அதாவது மேற்பரப்பு பகுதிக்கு அது எவ்வாறு மாறுபடுகிறது மேலும் இது உண்மையில் திட கோணத்தில் உள்ள மாறுபாடு என்றும் குறிக்கிறது எனவே இது திட கோண மாறுபாடு மற்றும் சக்தி எவ்வாறு மாறுபடுகிறது என்பது மேற்பரப்புப் பகுதியில் சொல்லப்படுகிறது dPrdஒமேகா என்ன என்று இப்போது மதிப்பீடு செய்வோம் dPrdA என்பது சக்தி தீவிரம் அதாவது ஒரு யூனிட் பகுதிக்குரிய சக்தி இது நமது Saverage வெக்டாருக்கு சமமாகும் நாம் Saverage வெக்டாரை ஏற்கனவே கண்டுபிடித்துவிட்டோம் Saverage வெக்டார் என்பது r2 அதாவது ரேடியல் திசையில் பாதி அசல் வெக்டார் எவ்வளவு போகிறது என்பதைக் குறிக்கிறது இப்போது நாம் டைரெக்டிவிட்டியை வரையறுப்போம் டைரெக்டிவிட்டி என்றால் என்ன பொதுவாக டைரெக்டிவிட்டி ஃபங்ஷன் என்பது Uதீட்டா ஃபை அதாவது தீட்டா ஃபை திசையில் கதிர்வீச்சு தீவிரம் சாதாரண ஆண்டனா அல்லது ஆம்னிடிரெக்ஷனல் ஆண்டனாவின் கதிர்வீச்சு தீவிரத்தால் வகுக்கப்படுகிறது இது அனைத்து திசையிலும் சமமாக கதிர்வீச்சு செய்கிறது இப்போது எந்த ஆண்டனாவும் சமமாக கதிர்வீசும் என்றால் 4 பை திட கோணத்தில் அது எவ்வளவு சக்தி கதிர்வீச்சு செய்கிறது அது 4பைPr ஆகும் ஏனெனில் மொத்த திட கோணம் 4பை ஆகும் எனவே ஏதோ ஒரு கதிர்வீச்சு சமமாக இருந்தால் இது போலதான் இருக்கும் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் Uதீட்டா ஃபை என்பது r2 Saverage ஆகும் எனவே இது Prஆல் வகுக்கப்படும் மற்றும் இந்த 4 பை இங்கே செல்கிறது இதுதான் அதனுடைய வெளிப்பாடு எனவே 4பைr2Saverage எனபதுதான் டைரக்டிவிட்டி இதில் Saverageஇல் பருமன் மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் Saverage என்பது வெக்டார் ஆகும் ஆனால் நாம் இப்பொழுது சக்தி விகிதம் பார்த்தால் அதில் சக்தி என்பது ஸ்கேலார் அளவு ஆகவே நாம் பருமனை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே வெவ்வேறு திசையில் நான் பவர் டென்சிட்டி என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும் பவர் டென்சிட்டி என்பது S அவரேஜ் தான் நாம் இதனை டைம் அவரேஜ் பவர் டென்சிட்டி என்றும் கூறலாம் எனவே இந்த திட கோணத்தில் எனது ஆண்டனா ஒரு ஆம்னி ஆண்டனாவுடன் ஒப்பிடும்போது எவ்வளவு சிறந்தது என்ற கருத்தை இது தருகிறது இது ஆம்னியாக இருந்தால் எனது ஆண்டனா டைரக்டிவ் செயல்திறன் ஆம்னியைப் போலவே இருப்பதால் அந்த குறிப்பிட்ட கோணத்தில் இந்த dதீட்டா ஃபை 1 ஆக இருக்கும் இது 1ஐ விட அதிகமாக இருந்தால் என்னுடைய ஆண்டனா சிறப்பான திசையுடைய ஆண்டனா என்று ஆகும் நாம் முன்னரே கரண்ட் எலிமென்டால் கிடைக்கும் மொத்த சக்தி கதிர்வீச்சு அளவையும் பவர் டென்சிட்டி வெக்டாரையும் கண்டுபிடித்து விட்டோம் இதனுடைய வெளிப்பாடு நமக்குத் தெரியும் எனவே கரன்ட் எலிமென்டின் டைரக்டிவிட்டியை நாம் எளிதாகக் கணக்கிட முடியும் எனவே கரன்ட் எலிமென்டின் Savஐ கண்டுபிடித்து விட்டோம் நம் முந்தைய வகுப்பில் பார்த்தால் Sav என்பது ஈட்டா நாட் 8 dl லாம்டா நாட் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டாr2 பின்னர் அது ar திசையில் தான் இயக்கப்படும் உண்மையான வெளிபாட்டிலிருந்து பருமனை எடுக்கும் போது அங்கேயும் பயன்படுத்தினால் Pr கிடைக்கும் Pr என்பது 2பை ஈட்டா நாட்3dlலாம்டா நாட் ஸ்கொயர் I ஸ்கொயர்2 இதிலிருந்து டைரக்டிவிட்டி ஃபங்ஷன் கிடைக்கும் அதாவது 4 பை r2 × Sav Pr இதன் மதிப்பு 1 5 சைன் ஸ்கொயர் தீட்டாவாகக் கிடைக்கும் எனவே நீங்கள் எந்த கோண அளவு கொடுத்தாலும் உதாரணமாக தீட்டா 30 டிகிரி என வைத்துக் கொள்வோம் எனவே சைன் தீட்டா ½ என்று வரும் அதாவது நான்கில் ஒரு பகுதி ½2¼ அதன் மதிப்பு 0 எனவே இது 1 25 என்று வருகிறது எனவே இது 15025 ஆகும் அதாவது 6 இது போல மற்ற மதிப்புகளைப் பெறலாம் நீங்கள் பெறக்கூடிய அதிகபட்ச மதிப்பு என்ன வெளிப்படையாக சைன் தீட்டா 1 ஆக இருக்கும்போது அது 1 5 ஆக இருக்கும் ஆகவே அதிகபட்ச டைரக்டிவிட்டி பொதுவாக டைரக்டிவிட்டி செயல்பாட்டிற்கு பதிலாக D என்று மறைமுகமாக பல முறை கூறப்படுகிறது இது உண்மையில் Dதீட்டா ஃபை யின் அதிகபட்ச மதிப்பு ஆகும் இதில் அதிகபட்ச மதிப்பு 1 எனவே கரென்ட் எலிமென்டின் அதிகபட்ச டைரெக்டிவிட்டியின் மதிப்பு மிகவும் சிறந்தது இல்லை ஆம்னியாகவும் இல்லை இது ப்ராட் ஸைட் broad side பரந்த பக்க திசையில் சக்தியை மையப்படுத்துகிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது எனவே ஒரு ஆம்னியை விட எவ்வளவு அதிகம் இது ஆம்னியை விட 1 5 மடங்கு அதிகம் மற்றும் தீட்டா என்பது பை2 திசையாக உள்ளது எனவே அதிகபட்ச டைரக்டிவிட்டி பொதுவாக டைரக்டிவிட்டி என்று அழைக்கப்படும் எனவே இதிலிருந்து நம்முடைய ஆண்டனாவின் டைரக்டிவ் தன்மையை அறியலாம் இங்கே நாம் இப்பொழுது ஐசோட்ரோபிக் ரேடியேட்டர் என்றால் என்ன என்று சொல்ல வேண்டும் இது ஒரு கற்பனையான ஆண்டனா ஆகும் இது எல்லா திசைகளிலும் ஒரே மாதிரியாக கதிர்வீச்சை பரப்புகிறது மேலும் பொதுவாக இது ஒரு ஒப்பீடாக பயன்படுத்தப்படுகிறது இப்போது இதை தொடர்புடைய மற்றொரு ஆண்டனாவின் அளவுருவான கெயினைப் பற்றிப் பார்க்கப் போகிறோம் கெயினும் ஒரு கோணத்தின் செயல்பாடாகும் எனவே நம்மிடம் எவ்வளவு கெயின் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கலாம் இது கதிர்வீச்சு தீவிரம் மாதிரியே வரையறுக்கப்படுகிறது ஆனால் அதில் விகிதத்தின் கீழ் தொகுதியில் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது ஏனெனில் டைரக்டிவிட்டியில் அது உண்மையில் கதிர்வீச்சு செய்கிறதா இல்லையா என்பதை நாம் கண்டுபிடிக்கவில்லை எந்த திறனற்ற ஆண்டனாவும் கதிர்வீசும் எனவே என்னிடம் ஆண்டனா இல்லை என்று வைத்துக்கொள்வோம் என்னிடம் ஒரு சக்தி உட்கவரி உள்ளது ஆனால் அதனிடமும் ஒரு சக்தி விநியோகம் இருக்கும் ஏனெனில் எந்த உலோக கட்டமைப்பிலிருந்தும் சக்தி கதிர்வீச்சு செய்யப்படும் எனவே அது சில டைரக்டிவ் தன்மையைக் கொண்டிருக்கும் எனவே அதன் கதிர்வீச்சு முறையைப் பார்த்து அதன் டைரக்டிவிட்டியை பார்ப்பதன் மூலம் இது சிறந்த ஆண்டனா என்று முடிவு செய்யலாம் ஆனால் கெயின் அப்படி அல்ல கெயின் விகிதத்தின் கீழ் தொகுதி டைரெக்டிவிட்டி போல் இருக்காது கெயினை எப்படி விவரிப்பது என்றால் கெயின் ஃபங்ஷன் தீட்டா ஃபை என்பது Uதீட்டாஃபை வகுத்தல் 4பை ஆல் ஒத்துக்கொள்ளப்பட்ட உள்ளீட்டு சக்தி இங்கே உள்ளீட்டு சக்தி என்பது கதிர்வீச்சின் போது மொத்த கதிர்வீச்சின் சக்தி அளவாகும் இங்கே மொத்த சக்தியின் அளவிற்கு பதிலாக எந்த சக்தியை கொடுக்கிறோமோ அதுதான் எடுத்துக் கொள்ளப்படும் எனவே ஆண்டனாவில் சில இழப்புகள் இருக்கும் அது ஓமிக் இழப்புகளாகவும் இருக்கலாம் இம்பிடன்ஸ் பொருந்தாத இழப்புகளாகவும் இருக்கலாம் போலரைஸேசன் பொருந்தாத இழப்புகளாகவும் இருக்கலாம் எனவே அந்த இழப்புக்குப் பிறகு எதெல்லாம் மீதி இருக்கிறதோ அதிலிருந்து கதிர்வீச முடியுமா என்பதெல்லாம் கெயினின் செயல்பாட்டில் இருந்து கண்டுபிடித்து விடலாம் எனவே இந்த இரண்டு வெளிப்பாடுகளைப் பார்த்தால் உண்மையில் கெயினிற்கும் டைரெக்டிவிட்டிக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால் இங்கே டைரக்டிவிட்டியில் மாற்றம் ஏற்பட்டால் இங்கே மொத்த கதிர்வீசும் சக்தியை எழுதுகிறோம் இங்கே நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உள்ளீட்டு சக்தியை எழுதுகிறோம் எனவே இது ஒரு ஆண்டனாவாக இருந்தால் உள்ளீட்டு சக்தி Pi ஆகவும் மற்றும் வெளியீட்டு கதிர்வீச்சு சக்தி Pr ஆக இருக்கும் ஆதலால் Pr என்பது ஈட்டா × Pi ஈட்டா என்பது கான்ஸ்டன்ட் எப்பொழுதும் 1க்கு கீழ் தான் இருக்கும் இது பூஜியத்திற்கும் ஒன்றுக்கும் இடையில் இருக்கும் ஏனென்றால் ஆண்டனா என்பது செயலற்ற சாதனமாகும் அது சக்தியை உருவாக்க முடியாது இந்த ஈட்டாவை இன்ட்ரின்சிக் இம்பிடென்ஸுடன் குழப்ப வேண்டாம் இன்ட்ரின்சிக் இம்பிடென்ஸை ஈட்டா r என்று எழுதுகிறோம் இது கதிர்வீச்சின் செயல்திறன் ஆகும் இதனை ஈட்டா என்று எழுதுகிறோம் எனவே நாம் கொடுக்கும் உள்ளீட்டு சக்தி என்னவாக இருந்தாலும் கதிர்வீச்சு செயல்திறன் கணிசமாக இருந்தால் உள்ளீட்டு சக்தி கொடுப்பதால் கதிர்வீச்சு நடைபெறும் இது ஒரு உட்கவரும் வகையாக இருந்தால் கதிர்வீச்சு தீவிரம் மிகக் குறைவாக இருக்கும் ஆனால் மைக்ரோவேவ் ஆண்டனாக்களுக்கு கதிர்வீச்சு தீவிரம் 70 சதவீதம் 80 சதவீதம் 90 சதவீதம் இருக்க வேண்டும் 99 சதவீதம் வரை கிடைத்தது ஏனென்றால் ஓமிக் இழப்பு மிகவும் குறைந்த அளவு தான் இருக்கும் முக்கிய இழப்பு என்பது இம்பிடென்ஸ் பொருத்தமின்மை அல்லது போலரைஸேசன் பொருத்தமின்மை அல்லது அருகிலுள்ள புலத்தில் ஆற்றல் சேமிப்பாகவும் இருக்கலாம் எனவே கதிர்வீச்சு நடைபெறாமலும் இருக்கலாம் அதனால்தான் கெயின் அதிகமான தகவல்களைத் தருகிறது டைரெக்டிவ் தன்மையைத் தவிர ஆண்டெனாவின் கதிர்வீச்சு திறன் என்ன என்றும் அது கூறுகிறது தயவுகூர்ந்து நினைவு கொள்ளுங்கள் இது போலரைஸேசன் இழப்பை ஏற்படுத்தாது இழப்பு இருந்தால் அந்த இழப்பு காரணிகளில் மின்மறுப்பு பொருந்தா இழப்பு இருக்கும் மின்மறுப்பு பொருந்தவில்லை என்றால் சக்தி பிரதிபலிப்பு இருக்கும் எனவே நீங்கள் அதனை கணக்கில் எடுத்துக்கொள்ளுங்கள் போலரைஸேசன் மாறினால் போலரைஸேசன் இழப்பு இருக்கும் இழப்புகள் இருந்தால் இந்த ஃபார்முலாவை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது இழப்புகள் இல்லாவிட்டால் இந்த ஃபார்முலாவை எடுத்துக் கொள்ளுங்கள் எனவே கதிர்வீச்சு தீவிரத்தின் மூலம் வெளிப்படுத்தலாம் இது தான் கதிர்வீச்சு தீவிரம் இது தான் உள்ளீட்டு சக்தி என்பதை நாம் முன்னரே அறிவோம் ஆகவே கெயின் ஃபங்ஷனை கண்டுபிடித்து விட்டோம் இன்னும் சில அளவுருக்கள் அதாவது இஃபெக்டிவ் ஐசோட்ரோபிக் கதிர்வீச்சு சக்தி ஆன்டனாவின் இம்பிடென்ஸ் ஆண்டனாவின் பயனுள்ள பரப்பளவு இவற்றை எல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்